பொறியாளர்கள் மற்றும் பிற துறையினருக்கான உயிரியல் பாட தொகுப்பிற்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம் இன்று நாம் ஒரு முக்கியமான செயல்முறை பற்றி பார்க்கப்போகிறோம் DNA ரெப்ளிகேஷன் செயல்முறை இந்த செயல் முறையின் அடிப்படை பற்றி அதாவது DNA எவ்வாறு தன்னை நகலெடுக்கிறது என்பது பற்றி பார்ப்பதற்கு முன்னதாக DNA வின் கட்டமைப்பை பற்றி சற்று நினைவு படுத்திக் கொள்ளலாம் DNA என்பது இரட்டை இழை அமைப்பு உடைய மூலக்கூறு என்பதை நாம் அனைவரும் அறிவோம் இவைகள் நியூக்ளியோடைடுகள் எனப்படும் சிறிய அமைப்புகள் கொண்டு உருவாகி இருக்கிறது இந்த ஒவ்வொரு நியூக்ளியோடைடும் பாஸ்பேட் சுகர் ஐ அடிப்படையாக கொண்டு உருவாகி இருக்கிறது ஆகையால் இதில் ஒரு பாஸ்பேட் ஒரு பெண்டோஸ் சுகர் மற்றும் ஒரு நைட்ரஜன் பேஸ் இருக்கும் இந்த நைட்ரஜன் பேஸ் என்பது அடெனின் தைமைன் குவானின் அல்லது சைட்டோசின் ஆக இருக்கலாம் ஆகையால் ஒவ்வொரு நியூக்ளியோடைடிலும் ஒரு நைட்ரஜன் பேஸ் இருக்கும் இந்த நைட்ரஜன் பேஸ் ஒரு பெண்டோஸ் சுகருடன் இணைந்து இருக்கும் பெண்டோஸ் சுகரில் இருக்கும் 5 ஆவது கார்பன் பாஸ்பேட் தொகுப்புடன் இணைந்து இருக்கும் ஒவ்வொரு முறையும் இந்த நியூக்ளியோடைடு அடுத்து வரும் இந்த நியூக்ளியோடைடுடன் தொடர்பு கொள்ளும் என்று நாம் அறிவோம் இந்த சமயத்தில் பெண்டோஸ் சுகரின் 3 ஆவது கார்பனில் இருக்கும் ஹைட்ராக்ஸில் தொகுப்பு தொடர்புகொள்ளும் இந்த இடத்தில் இருக்கும் ஹைட்ராக்ஸில் தொகுப்பு என்பது டியோக்ஸிரைபோஸ் இந்த தொடர்பின் மூலம் அடுத்த நியூக்ளியோடைடுடன் பாஸ்போடைஸ்டர் இணைப்பு உருவாகும் இது தான் T நியூக்ளியோடைடு என்று எடுத்துக்கொள்வோம் இது அடுத்து வரும் நியூக்ளியோடைடுடன் பாஸ்போடைஸ்டர் இணைப்பை உருவாக்க வேண்டும் பெண்டோஸ் சுகரில் இருக்கும் இந்த 3 பிரதான ஹைட்ராக்ஸில் தொகுப்பு அடுத்து வரும் நியூக்ளியோடைடுடன் பாஸ்போடைஸ்டர் இணைப்பை உருவாக்கும் அந்த நியூக்ளியோடைடிலும் அதற்கென ஒரு பெண்டோஸ் சுகர் நைட்ரஜன் பேஸ் மற்றும் ஆல்பா பீட்டா காம்மா பாஸ்பேட்கள் இருக்கும் இந்த 3 பிரதான ஹைட்ராக்ஸில் முதல் ஆல்பா பாஸ்பேட் மீது நியூக்ளியோபிலிக் தாக்குதல் நடத்தும் இதன் மூலம் முதல் பாஸ்போடைஸ்டர் இணைப்பு உருவாகும் இதன் மூலம் என்ன கிடைக்கும் உங்களுக்கு பாஸ்பேட் சுகர் மற்றும் நைட்ரஜன் பேஸ் கொண்ட முதல் நியூக்ளியோடைடு கிடைக்கும் இதை N1 என்று எடுத்துக்கொள்வோம் இந்த 3 ஆவது கார்பன் அடுத்து வரும் நியூக்ளியோடைடுடன் இணையும் இதை N2 என்று எடுத்துக்கொள்வோம் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் இந்த 5 பிரதான முனையில் இருக்கும் கார்பன் உடன் பாஸ்பேட் இணைந்து இருக்கும் இந்த இடத்திலும் ஒரு கார்பன் இருக்கும் இதேபோல் இந்த இடத்தில் இருக்கும் 5 ஆவது கார்பன் பெண்டோஸ் வளையத்துடன் இணைந்திருக்கும் ஆகையால் சுகரில் இருக்கும் இந்த 3 ஆவது கார்பன் 5 ஆவது கார்பன் உடன் இணைந்து இருக்கும் பாஸ்பேட் உடன் பாஸ்போடைஸ்டர் இணைப்பை உருவாக்கி இருப்பதை நீங்கள் காணலாம் இதனாலேயே DNA இழை பல நியூக்ளியோடைடுகள் கொண்டு உருவாகும் பொழுது 5 இல் இருந்து 3 ஆவது பிரைம் முனை நோக்கியே வளரும் DNA ரெப்ளிகேஷன் பற்றி பார்ப்பதற்கு முன்னதாக சில முக்கியமான தகவலை அறிய வேண்டும் முதலாவதாக DNA இரட்டை இழை கொண்ட அமைப்பு என்று நான் கூறினேன் இது நியூக்ளியோடைடுகளின் பாலிமர் புதிதாக வரும் ஒவ்வொரு நியூக்ளியோடைடும் முன்னதாக இருக்கும் நியூக்ளியோடைடுடன் பாஸ்போடைஸ்டர் மூலம் இணைப்பை ஏற்படுத்திக் கொள்ளும் இந்த இணைப்பு எப்பொழுதும் அந்த இழையின் 3வது பிரைம் முனையில் ஏற்படும் இதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் DNA ரெப்ளிகேஷன் செயல்முறை பற்றி கூறும் பொழுது இது தேவைப்படும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய மற்றொரு விஷயம் என்னவென்றால் DNA இரட்டை ஹெளிக்ஸ் வடிவில் இருக்கும் இதில் ஒரு இழையை எடுத்துக்கொள்வோம் இது 5ஆவது பிரைம் முனையிலிருந்து 3ஆவது பிரைம் முனை நோக்கி செல்கிறது மற்றொரு இழையானது இதற்கு நேர்மாறாக செல்லும் இதன் அர்த்தத்தை பார்க்கலாம் அடெனின் பேஸ் தைமைன் தொகுப்புடன் ஹைட்ரஜன் பான்ட் ஐ உருவாக்கும் என்பதை முன்பே படித்து இருக்கிறோம் இதேபோல் சைட்டோசின் எப்பொழுதும் குவானின் உடன் ஹைட்ரஜன் பான்ட் ஐ உருவாக்கும் ஆகையால் அனைத்து நேரங்களிலும் இந்த இழையில் 5ஆவது பிரைம் முனையிலிருந்து 3ஆவது பிரைம் முனை நோக்கி செல்லும்பொழுது ஒரு அடெனின் ஒரு தைமைன் ஓரு சைட்டோசின் மற்றுமொரு குவானின் இருக்கும் இரண்டாவது இழை இதற்கு நேர்மாறாக இருக்கும் ஆகையால் DNA அமைப்பில் இருக்கும் இந்த இரண்டு இழைகளும் நேர்மாறாக இருக்கும் ஆகையால் முதல் இழையில் ஒரு குறிப்பிட்ட வரிசையில் 5ஆவது பிரைம் முனையிலிருந்து 3ஆவது பிரைம் முனை நோக்கி செல்லும் இரண்டாவது இழை இதற்கு நேர்மாறாக இருப்பதுடன் அண்டிபரலெல் ஆக இருக்கும் எளிமையாக புரிவதற்காக 5ஆவது பிரைம் முனையிலிருந்து 3ஆவது பிரைம் முனை நோக்கி செல்லும் இந்த இழை A T C G என்ற வரிசையில் இருக்கிறது என்று எடுத்துக்கொள்வோம் இதற்கு நேர்மாறாக இருக்கும் மற்றொரு இழையில் T A G C என்று இருக்கும் மேலும் இதை ஒன்றாக இணைத்திருக்கும் சுகர் பாஸ்பேட் முதுகெலும்பு எதிர் திசையில் செல்லும் அதாவது 5ஆவது பிரைம் முனையிலிருந்து 3ஆவது பிரைம் முனை நோக்கி செல்லும் இதில் இரண்டு முக்கிய அம்சங்களை தான் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அதாவது DNA வில் இருக்கும் இரண்டு இழைகளும் நேர்மாறாக இருக்கும் அதாவது ஒரு இழையில் இருக்கும் வரிசை தெரிந்தால் மற்றொரு இழையில் இருக்கும் நியூக்ளியோடைடின் வரிசையை கூறிவிடலாம் ஆகையால் இந்த தகவல் முன்னதாகவே DNA உள்ளே குறியிடப் பட்டிருக்கிறது இதை சாத்தியமாக்கிய பேஸ் பேரிங் செயலுக்கு நன்றி இரண்டாவது விஷயம் என்னவென்றால் இந்த 2 இழைகளும் அண்டிபரலெல் பாஸ்போடைஸ்டர் இணைப்புகள் 5ஆவது பிரைம் முனையிலிருந்து 3ஆவது பிரைம் முனை நோக்கி செல்லும் என்று கூறினேன் ஆகையால் இந்த திசை எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகிறது ஏனென்றால் உள்ளே வரும் ஒவ்வொரு நியூக்ளியோடைடும் முன்னதாக இருக்கும் நியூக்ளியோடைடின் 3ஆவது பிரைம் முனை ஹைட்ராக்ஸில் உடன் பாஸ்போடைஸ்டர் பாண்ட் மூலம் இணையும் ஆகையால் இந்த பாலிமரைசேஷன் அதாவது அடுத்தடுத்து வரும் நியூக்ளியோடைடுகள் 5ஆவது பிரைம் முனையிலிருந்து 3ஆவது பிரைம் முனை திசையில் இருக்கும் இதுவே DNA வின் அமைப்பு பற்றிய அடிப்படை மற்றும் முக்கிய தகவல்கள் இதற்கான முக்கியத்துவம் DNA ரெப்ளிகேஷன் பற்றி பார்க்கும் பொழுது புரியும் சரி இப்பொழுது நீங்கள் DNA ரெப்ளிகேஷன் என்றால் என்ன என்று கேட்கலாம் இந்த DNA ரெப்ளிகேஷன் செயல்முறை என்பது DNA தன்னை நகலெடுக்கும் ஒரு செயல் நாம் முன்பு பார்த்த செல் சுழற்சி செயல் முறையின் S ஃபேஸ் இல் யூகரியோடிக் செல்களில் DNA தங்களை நகலெடுக்கும் செயல்முறை தான் இந்த DNA ரெப்ளிகேஷன் செல் சுழற்சி செயல்முறையின் போது ஒரு செல் தன்னிடம் இருக்கும் தகவலை தனது டாடர் செல்களுக்கு கடத்தும் என்று நான் கூறினேன் இங்கே இரண்டாக பிரிந்து செல் டிவிஷன் செயல்முறையில் ஈடுபடுவதற்கு முன்னதாக முதலில் DNA தங்களை நகலெடுக்கும் ஆக இதைப் பற்றி தான் நாம் இன்று பார்க்கப் போகிறோம் இந்த DNA எவ்வாறு தங்களை நகல் எடுக்க முடிகிறது என்றும் அதே தகவலை எவ்வாறு டாடர் DNA மூலக்கூறுக்கு கடத்துகிறது என்றும் பார்க்கப்போகிறோம் DNA ரெப்ளிகேஷன் செயல்முறையின் போது என்ன நிகழ்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம் இப்பொழுது நீங்கள் நினைவு கொள்ள வேண்டிய இரண்டு விஷயங்களை மறுபடியும் கூறுகிறேன் நேர்மாறாக இருக்கும் அண்டிபரலெல் இழைகள் மற்றும் 5ஆவது பிரைம் முனையிலிருந்து 3ஆவது பிரைம் முனை நோக்கி உருவாகும் பாஸ்போடைஸ்டர் இணைப்புகள் அதாவது புதிதாக உள்ளே வரும் நியூக்ளியோடைடுகள் மற்றும் அதன் பாஸ்போடைஸ்டர் இணைப்புகளின் உருவாக்கம் ஆகையால் இந்த திசை 5ஆவது பிரைம் முனையிலிருந்து 3ஆவது பிரைம் முனை நோக்கி இருக்கும் சரி இப்பொழுது DNA ரெப்ளிகேஷன் செயல்முறை பற்றி பார்க்கலாம் நான் முன்பு கூறியது போலவே DNA நமது செல்களில் நீண்டு இருக்காது இவைகள் ஒரு சுருங்கிய நிலையிலேயே இருக்கும் இதற்கு காரணம் ஹிஸ்டோன்ஸ் உடன் இருக்கும் தொடர்பு இந்த நேரத்தில் செல் தன்னை நகல் எடுக்க தயார் நிலையில் இருக்கும் செல் தன்னை தளர்த்து க்ரோமாட்டின் ஆக இருக்கும் DNA ஹெளிக்ஸ் வடிவில் இருக்கும் அதாவது ஆல்ஃபா ஹெளிக்ஸ் அதாவது முறுக்கிய ஹெளிக்கள் அமைப்பு இந்த DNA மூலக்கூறை இங்கே வரைந்து காட்டுகிறேன் இதுதான் DNA மூலக்கூறு இதன் முதல் இழை 5ஆவது பிரைம் முனையிலிருந்து 3ஆவது பிரைம் முனை நோக்கி செல்கிறது இரண்டாவது இழை இதற்கு நேர்மாறாக இருக்கிறது இந்த முனை 5ஆவது பிரைம் முனையாகவும் இந்த முனை 3ஆவது பிரைம் முனையாகவும் மாறும் இந்த DNA தன்னை நகல் எடுக்க வேண்டும் என்றால் முதலில் இது தன்னை தளர்த்திக் கொள்ள வேண்டும் இந்த தளர்த்தும் செயல்முறையில் சில விளைவுகள் இருக்கிறது உதாரணத்திற்கு ஒரு நைலான் கயிரை எடுத்துக் கொள்வோம் இதன் இரண்டு முனைகளை எதிர் திசையில் இழுத்து விட்டால் அதை மறுபடியும் தங்களை முறுக்கிக் கொள்ளும் இது தான் இயல்பு இந்த இழைகளை பிரிக்கும் பொழுது இதே பிரச்சினைதான் ஏற்படும் இருப்பினும் இது சரியாக பிரிந்து விட்டது என்று ஒரு செல் எவ்வாறு உறுதிப்படுத்துகிறது மேலும் DNA ரெப்ளிகேஷன் செயல்முறை நடந்து முடியும் வரை இவைகள் மறுபடியும் தங்களை முறுக்கிக் கொள்ளாமல் இதை எவ்வாறு செல் தடுக்கிறது இதை நாம் சிந்தித்தாகவேண்டும் சரி இப்பொழுது DNA ரெப்ளிகேஷன் எவ்வாறு நிகழ்கிறது என்று பார்க்கலாம் நான் முன்பு கூறியது போலவே மனித DNA மிகவும் நீளமானது இந்த செயல்முறையின் அடிப்படை அம்சங்களை மட்டும் தான் நான் கூறப் போகிறேன் இந்த செயல்முறை ப்ரோகாரியோட்களில் ஒரு விதமாகவும் யூகரியோட்களில் வேறு விதமாகவும் இருக்கும் இதைப்பற்றி பிறகு கூறுகிறேன் இப்பொழுது DNA தங்களை எவ்வாறு நகல் எடுக்கிறது என்பது பற்றி பார்க்கலாம் இப்பொழுது இந்த நியூக்ளியோடைட் வரிசையில் DNA சில குறிகளை வைத்து இருக்கிறது இந்தக் குறிகள் அல்லது புள்ளிகள் ஒரு அடையாளமாக செயல்படும் இங்கு இருந்து தான் ரெப்ளிகேஷன் செயல்முறை தொடங்கும் இந்த இடங்களை ஆரிஜின் ஆப் ரெப்ளிகேஷன் என்று கூறுவர் பாக்டீரியாவில் இதை ஒரி சீக்வன்ஸ் என்று கூறுவர் ஆக DNA இரட்டை இழை தனது முழு இயந்திர தன்மையையும் இந்த குறிப்பிட்ட இடங்களில் தான் DNA ரெப்ளிகேஷன் செயல்முறை தொடங்க வேண்டும் என்று கூறுகிறது ஆக DNA ரெப்ளிகேஷன் செயல்முறை தொடங்கும் இந்த இடங்களை ஆரிஜின் ஆப் ரெப்ளிகேஷன் என்று கூறுவர் சரி இப்பொழுது DNA வின் இழைக்கு வருவோம் இங்கே இரண்டு இழைகள் இருக்கின்றன இவைகள் தளர்வடைய வேண்டும் இதன் மூலம் இவைகள் பிரியும் இதை நீங்கள் கற்பனை செய்து கொள்ளவேண்டும் அதாவது இரட்டை ஹெளிக்ஸ் DNA பிரிந்து திறக்கவேண்டும் இது ஒரு ஜிப் போன்றது இந்த முழு DNA மூலக்கூறை அன்ஜிப் செய்ய வேண்டும் இந்த ஹெளிக்ஸ் அமைப்பின் பிரிவு ஆரிஜின் ஆப் ரெப்ளிகேஷன் இல் தொடங்கும் முதலில் இந்த 2 இழைகளும் தளர வேண்டும் இந்த தளறும் செயல் ஒரு வகையான என்சைமின் உதவியுடன் நிகழும் இந்த என்சைமின் பெயர் ஹெலிகேஸ் உண்மையில் இந்த என்சைம் ஒன்றும் செய்யாது இந்த 2 நேர்மாறான இழைகள் ஹைட்ரஜன் பான்ட் கொண்டு இணைந்து இருக்கும் இந்த என்சைம் உள்ளே நகர்ந்து இந்த ஹைட்ரஜன் பான்ட் ஐ உடைக்கும் இது உள்ளே நகர்ந்து உடைக்க உடைக்க இந்த இழைகள் பிரியும் அதாவது இந்த என்சைம் ஜிப்பில் இருக்கும் கிளாம்ப் போல செயல்பட்டு ஹைட்ரஜன் பான்ட் மூலம் இணைந்து இருக்கும் 2 இழைகளை பிரிக்கும் ஆக 2 DNA இழைகளை பிரிப்பதற்கு கரணமாக இருக்கும் முதல் என்சைம் தான் ஹெலிகேஸ் நிச்சயமாக இந்த செயல் திடீரென தானாக நிகழாது இதற்கு சக்தி தேவை இந்த சக்தி ATP இடம் இருந்து கிடைக்கும் சுழற்சி செயல்முறையின் போது நான் கூறினேன் அதாவது செல் டிவிஷன் மற்றும் செல் ரெப்ளிகேஷன் செயல்முறைக்கு முன்னதாக இந்த செயல்முறைக்கு தேவையான சக்தி இருக்கிறதா என்று உறுதி செய்யும் ஆக இந்த பிரிக்கும் செயல்முறை எந்த அளவுக்கு ஆற்றல் மிகுந்த செயல் என்றும் இதற்கு ATP இன் உதவி தேவை என்றும் அறிந்து கொள்ளுங்கள் ஆக DNA வின் 2 இழைகளை பிரிப்பதற்கு வரும் முதல் என்சைம் ஹெலிகேஸ் இப்பொழுது என்ன நிகழும் என்று பார்க்கலாம் நான் முன்பு கூறியது போலவே இந்த இழைகள் பிரிந்தாலும் மறுபடியும் ஒன்று சேர முயற்சிக்கும் ஆனால் இது நிகழக் கூடாது ஏனென்றால் இன்னும் DNA தனது ரெப்ளிகேஷன் வேலையை முடிக்க வில்லை இது மறுபடியும் ஒன்று சேராமல் தடுப்பதற்கு DNA மற்றொரு வகையான புரதங்களை பயன்படுத்துகிறது இந்த புரதம் ஏதேனும் ஒரு இழை சொல்லப்போனால் இரண்டு இழைகளிலும் பிணைந்து கொள்ளும் DNA பிரிந்தவுடன் அவைகளை இழைகளுடன் பிணைத்து வைத்துக் கொள்கிறது இவைகள் 2 இழைகள் மீண்டும் ஒன்று சேர்வதை தடுப்பது மட்டுமல்லாமல் இழைகள் தங்களுக்குள்ளே சுருள்வதையும் தடுக்கிறது ஆக இந்த செயலை தடுக்கும் இந்த புரதங்களை சிங்கிள் ஸ்ட்ரான்ட் பைன்டிங் புரதங்கள் என்று அழைப்பர் ஆக இந்த SSBPகல் பிரிந்த இழைகளை பிரிந்தவாறே வைத்திருக்கும் நன்று ஆனால் இதிலிருந்து புதிய DNA எவ்வாறு உருவாகும் இதைப் பற்றி கூறுவதற்கு முன்னதாக ஒன்றை மறுபடியும் கூறுகிறேன் அதாவது ஆரிஜின் ஆப் ரெப்ளிகேஷன் என்ற இடத்தில் இருந்து தான் DNA ரெப்ளிகேஷன் செயல்முறை தொடங்கும் DNA வை பிரிப்பதற்கு உதவிய முதல் என்சைம் ஹெலிகேஸ் இதன் பிறகு பிரிக்கப்பட்ட DNA சிங்கிள் ஸ்ட்ரான்ட் பைன்டிங் புரதங்களின் உதவியால் பிரிந்தவாறே தொடர்ந்து இருக்கிறது இந்த நிகழ்வுக்குப் பிறகு ஏதேனும் ஒரு என்சைம் மிக கவனமாக ஒரு நேரத்தில் ஒரு நியூக்ளியோடைட் ஐ எடுத்து அதிலிருந்து இரண்டாவது இழையை உருவாக்க வேண்டும் இப்பொழுது பிரிந்த ஒரு இழையை எடுத்துக் கொள்வோம் இதற்கு ஏதேனும் ஒரு வரிசை முறையை கொடுக்கலாம் அதாவது இதற்கான வரிசை A மற்றொரு A T மற்றொரு T C மற்றும் G இப்பொழுது அடுத்த இழை முதலாவது இழைக்கு நேர்மாறாக இருக்கும் ஆகையால் இதன் வரிசை C G A A T T இப்பொழுது பிரிந்து இருக்கும் இந்த இழைகள் புதிதாக ஒரு இழையை உருவாக்க வேண்டும் பிரிக்கப்பட்ட இந்த இழைகள் முன்பு இருந்தது போல் மீண்டும் ஒன்று சேர முடியாது இவைகள் தானாகவே புதிய இழையை உருவாக்க வேண்டும் இந்த செயல் தான் பாலிமரைசேஷன் இப்பொழுது நாம் கூறிய வரிசை படி ஒரு புதிய நியூக்ளியோடைட் ஐ எடுப்பதற்கு DNA பாலிமெரேஸ் என்ற என்சைம் உதவுகிறது ப்ரோகாரியோட்கள் மற்றும் யூகரியோட்களுக்கு வெவ்வேறு DNA பாலிமெரேஸ் என்சைம்கள் இருக்கின்றன இதைப் பற்றி நான் இங்கு கூறப் போவது கிடையாது இந்த வகுப்பை எளிமையாக வைத்துக் கொள்ள விரும்புகிறேன் ஆக இந்த DNA பாலிமெரேஸ் ஒரு நியூக்ளியோடைட் ஐ எடுத்து அடுத்த நியூக்ளியோடைடின் 3 ஆவது பிரைம் முனையில் இணைக்கும் இந்த DNA பாலிமெரேஸ்சுக்கு 2 விஷயங்கள் தேவை முதலில் யாரேனும் ஒருவர் இதை வழிநடத்த வேண்டும் அதாவது இந்த நியூக்ளியோடைடுக்கு பிறகு இந்த நியூக்ளியோடைடு தான் வர வேண்டும் என்று ஆக இதற்கென்று ஒரு குறிப்பிட்ட வரிசை முறை செய்யப்படுகிறது பிரிக்கப்பட்டிருக்கும் இந்த இழை DNA பாலிமெரேஸ்க்கு டெம்ப்ளேட் ஆக செயல்படுகிறது ஆக முதல் தேவை ஒரு டெம்ப்ளேட் இரண்டாவது தேவை சற்று பெரியது இவ்வாறு கண்டிப்பாக இருக்கும் DNA பாலிமெரேஸ் சில பிரச்சினைகளை உருவாக்கும் அது என்ன என்பதை இப்பொழுது பார்க்கலாம் புதிதாக உருவாக்கப்படும் இழை 5ஆவது பிரைம் முனையிலிருந்து 3ஆவது பிரைம் முனை நோக்கிய திசையில் இருக்க வேண்டும் இதனுடன் பாஸ்போடைஸ்டர் பாண்ட் உருவாகும் ஏனென்றால் உள்ளே வரும் நியூக்ளியோடைடின் 5ஆவது கார்பனில் பாஸ்பேட் முன்னதாக இருக்கும் நியூக்ளியோடைடின் 3ஆவது பிரைம் முனையில் இருக்கும் ஹைட்ராக்ஸில் உடன் பாஸ்போடைஸ்டர் பாண்ட் கொண்டு இணைய வேண்டும் அதாவது 5ஆவது பிரைம் முனையிலிருந்து 3ஆவது பிரைம் முனை நோக்கிய திசையில் சங்கிலி போன்று உருவாக வேண்டும் இங்கே இருக்கும் பிரச்சினை என்னவென்றால் பாலிமெரேசால் தானாக புதிய இழையை உருவாக்க முடியாது முதலில் இதற்கு ஒரு டெம்ப்ளேட் தேவை அதாவது எந்த வரிசையில் நியூக்ளியோடைட் ஐ எடுக்க வேண்டும் என்று இரண்டாவது இதற்கு ஒரு பிரைமர் தேவை அதாவது ஏதேனும் ஒரு சுட்டி காட்டும் கருவி தேவைப்படுகிறது எந்த இடத்தில் இருந்து நியூக்ளியோடைட் ஐ இணைக்கவேண்டும் எந்த திசையில் இணைக்க வேண்டும் என்று கூறுவதற்க்கு உதவி தேவைப்படுகிறது DNA பாலிமெரேஸ் எப்பொழுதும் 5ஆவது பிரைம் முனையிலிருந்து 3ஆவது பிரைம் முனை நோக்கிய திசையில் தான் நியூக்ளியோடைட் ஐ இணைக்கும் இதுவே DNA பாலிமெரேஸ் இன் அடிப்படை தேவை நாம் பிரித்த 2 இழைகள் டெம்ப்ளேட் ஆக செயல்படும் ஆக இந்த தேவை பூர்த்தி அடைந்து விட்டது ஆக இது 5ஆவது பிரைம் முனையிலிருந்து 3ஆவது பிரைம் முனை நோக்கிய திசையில் தான் பாலிமரைஸ் செய்யும் என்று நாம் அறிவோம் ஆனால் எங்கிருந்து இணைக்க வேண்டும் என்று எப்படி நிர்ணயிக்கும் இந்த தேவையை ப்ரைமேஸ் என்ற என்சைம் பூர்த்தி செய்யும் இந்த ப்ரைமேஸ் ஒரு சுவாரஸ்யமான என்சைம் ஒவ்வொரு ஹெலிகேஸ் இழைகளை பிரிக்கும் பொழுது இது ஒரு அடையாள அட்டையை அந்த இடத்தில் வைக்கும் அதாவது ஹெலிகேஸ் இந்த இடத்தில் இருந்து உள்ளே நகர்கிறது என்று வைத்துக் கொள்வோம் இது செல்லும் போது இழைகளை பிரிக்கும் ப்ரைமேஸ் இதன் மீது உப்பு மூட்டை விளையாட்டு போல பின்னே ஏறிக்கொண்டு அதன் கூடவே செல்லும் ஆக பிரிக்கும் செயல் நிகழும் போது இது பிரைமர் ஆக செயல்படும் பிரைமர் என்பது 10 பேஸ்கள் கொண்ட நீளமான RNA வரிசை ஆக இது ஒரு RNA பாலிமெரேஸ் இந்த வரிசை இருக்கும் பொழுது இது என்ன செய்யும் என்று பார்க்கலாம் இது உடனடியாக ஒரு சிறிய RNA மூலக்கூறை உருவாக்கும் இங்கு இருக்கும் T A உடன் தான் ஜோடி சேரும் அதேபோல இந்த C G உடனும் இந்த G C உடனும் ஜோடி சேரும் இங்கே A இருக்கிறது என்று எடுத்துக்கொள்வோம் இப்பொழுது RNA தைமைன் ஐ உருவாக்காது மாறாக இது உராசில் ஐ தரும் ஆக இதை ஆரம்ப புள்ளியாக வைத்து ஒரு சிறிய RNA பரப்பை உருவாக்கும் ஆக இந்த பிரைமர் DNA பாலிமெரேஸ்கள் நியூக்ளியோடைட்களை இணைப்பதற்க்கு ஒரு அடித்தளம் அமைக்கிறது இது ப்ரைமேஸ் என்ற என்சைம் மூலம் உருவாகிறது RNA பிரைமர் வந்தவுடன் DNA பாலிமெரேஸ் நிகழும் இது தான் 5 ஆவது பிரைம் முனை இந்த 3ஆவது பிரைம் முனையில் இருக்கும் பெண்டோஸ் சுகரின் ஹைட்ராக்ஸில் இணைப்பு இல்லாமல் இருக்கிறது ஆகையால் இது புதிதாக வரும் நியூக்ளியோடைடுடன் பாஸ்போடைஸ்டர் பாண்ட் மூலம் இணையும் எந்த நியூக்ளியோடைட் வரிசையில் வர வேண்டும் என்று தீர்மானிப்பது டெம்ப்ளேட் ஆக இவ்வாறே பாலிமெரேஸ் தொடங்கும் இதை தான் இந்த படத்தில் வேறு நிறத்தில் காட்டப்பட்டிருக்கிறது இங்கு C வைப்போம் இங்கு G இங்கு A இங்கும் A இங்கு இருப்பது DNA RNA அல்ல ஆகையால் இங்கு ஒரு தைமைன் இங்கு ஒரு தைமைன் வைப்போம் ஆக இந்த செயல்முறை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் இந்த DNA பாலிமெரேஸ் ஏதேனும் ஒரு இடத்தில் இருந்து தொடங்க வேண்டும் இதற்கான திசையை பிரைமர் தான் கூறும் இதன் மூலம் நியூக்ளியோடைட் இணையத்தொடங்கும் பிரைமர் வந்த உடன் DNA பாலிமெரேஸ் மீது எறிக்கொண்டு நகரத்தொடங்கும் இது 5ஆவது பிரைம் முனையிலிருந்து 3ஆவது பிரைம் முனை நோக்கிய திசையில் பாலிமரைஸ் செய்யும் இங்கே நீங்கள் 2 விஷயங்களை கவனித்திருப்பீர்கள் 2 இழைகள் பிரிந்த பிறகு ஒரு அமைப்பு ஏற்பட்டிருக்கும் இந்த அமைப்பை ரெப்லிகேடின் போர்க் என்று அழைப்பர் இந்த இழைகள் பிரிந்த பிறகு மீண்டும் ஒன்று சேராமல் இருப்பதற்கு உதவி இருப்பது ஹெலிகேஸ் இதை தான் இந்த படத்தில் காண்பித்திருக்கிறார்கள் ரெப்லிகேடின் போர்க் இன் 2 இழைகளும் பிரிந்தே இருக்கும் இதற்கு காரணமாக இருப்பது சிங்கிள் ஸ்ட்ரான்ட் பைன்டிங் புரதங்கள் இந்த ரெப்லிகேடின் போர்க் இன் ஒரு இழையில் பாலிமரைசேஷன் தொடங்கினால் என்ன நிகழும் பிரைமர் அங்கே வந்த உடன் ப்ரைமேஸ் உதவியுடன் DNA பாலிமெரேஸ் தொடர்ந்து நியூக்ளியோடைட் இணைக்கத்தொடங்கும் இந்த DNA பாலிமெரேஸ் 5ஆவது பிரைம் முனையிலிருந்து 3ஆவது பிரைம் முனை நோக்கிய திசையில் மட்டும் இணைக்கும் இவ்வாறு புதிதாக உருவாகிய இழையை இளஞ்சிவப்பு நிறம் கொண்டு இங்கே காண்பிக்க பட்டிருக்கிறது இங்கே இருப்பது RNA ஹெலிகேஸ் பிரிக்க பிரிக்க இந்த இழை தொடர்ந்து உருவாகிக்கொண்டிருக்கும் ஏனென்றால் DNA பாலிமெரேஸ் 5ஆவது பிரைம் முனையிலிருந்து 3ஆவது பிரைம் முனை நோக்கிய திசையில் வேலை செய்து கொண்டே இருக்கும் இதை தொடர்ந்து நடத்துவதற்கு ஒரு பிரைமர் மட்டுமே போதுமானது தொடர்ந்து உருவாகும் இந்த இழையை லீடிங் ஸ்ட்ரான்ட் என்று கூறுவர் இதுவரை அனைத்தும் சீராக தான் உள்ளது பிரச்சனை இரண்டாவது இழையில் வருகிறது முதல் இழையின் 5ஆவது பிரைம் முனையிலிருந்து 3ஆவது பிரைம் முனை ஒரு திசையில் உள்ளது ஆனால் இந்த இழையின் 5ஆவது பிரைம் முனையிலிருந்து 3ஆவது பிரைம் முனை செல்லும் திசை வேறு பக்கம் உள்ளது DNA பாலிமெரேஸ் வேலை செய்ய வேண்டும் என்றால் இவைகள் நேர்மாறாக 5ஆவது பிரைம் முனையிலிருந்து 3ஆவது பிரைம் முனை திசையில் நகர வேண்டும் இருப்பினும் மற்றொரு பிரச்சினை இருக்கிறது ஹெலிகேஸ் மிகவும் வேகமாக நகரும் இது நகரும் போது இழைகளை பிரித்துக் கொண்டு நகரும் இதே சமயம் அதன் மீது இருக்கும் ப்ரைமேஸ் பிரைமரை சேர்த்துக்கொண்டே இருக்கும் இங்கே இருக்கும் நேர்மாறான இழையில் DNA பாலிமெரேஸ்சால் புது நியூக்ளியோடைட்களை தொடர்ந்து உருவாக்க முடியாது இதை ஒவ்வொன்றாக நீளமாக சேர்க்க வேண்டும் இந்த இழையை DNA பாலிமெரேஸ் பாலிமரைஸ் செய்ய தொடங்குகிறது என்று எடுத்துக்கொள்வோம் இது 5ஆவது பிரைம் முனையிலிருந்து 3ஆவது பிரைம் முனை திசையில் பேஸ்களை இணைக்க தொடங்கும் இது முடிக்கும் நேரத்தில் இந்த இடம் விரிவடைந்திருக்கும் ஆகையால் புதிதாக பிரைமர் உருவானவுடன் DNA பாலிமர் மீண்டும் இங்கே வந்து உருவாக்க தொடங்க வேண்டும் இதேபோல முன்னதாக இருக்கும் இழையில் பிரைமர் மேலும் பிரித்து முன்னோக்கி 5ஆவது பிரைம் முனையிலிருந்து 3ஆவது பிரைம் முனை திசையில் நகரும் ஆகையால் இங்கே என்ன நடக்கும் என்றால் இந்த இரண்டாவது இழை தொடர்ச்சியாக உருவாகாது அங்கும் இங்குமாக சிறிது சிறிதாக தான் உருவாகும் இவை 5ஆவது பிரைம் முனையிலிருந்து 3ஆவது பிரைம் முனை திசையில் உருவானாலும் கூட தொடர்ச்சியாக இருக்காது ஆகையால் இந்த இரண்டாவது இழையில் சிறிய சிறிய தொடராக உருவாகி இருக்கும் அனைத்து நேரங்களிலும் இந்த இரண்டு இழைகளிலும் RNA பிரைமர் இருக்கும் ஆக இந்த இரண்டாவது இழை முதல் இழையை விட சற்று மெதுவாகவே உருவாகும் அதனால் இந்த இழையை லகிங் ஸ்ட்ரான்ட் என்று கூறுவர் இந்த செயல் நடந்துகொண்டே இருக்கும் இந்த படத்தை சற்று எளிமையாக வரைகிறேன் இங்கே DNA மூலக்கூறு இங்கே இருப்பது 3 ஆவது பிரைம் முனை இங்கே இருப்பது 5ஆவது பிரைம் முனை இந்த இழையில் இந்த முனைகள் மாறி இருக்கும் ஆக இங்கே என்ன நிகழும் என்றால் புதிய மூலக்கூறுகள் உருவாகும் லீடிங் ஸ்ட்ரான்ட் ரெப்லிகேடின் போர்க்கை நோக்கி நகரும் லகிங் ஸ்ட்ரான்ட் சிறு சிறு துண்டுகளாக உருவாகும் லகிங் ஸ்ட்ரான்ட் இல் இருக்கும் இந்த சிறு சிறு துண்டுகளை ஒகஜக்கி பிராக்மெண்ட்ஸ் என்று அழைப்பர் ஆக இப்பொழுது இந்த ஒரு மூலக்கூறு 2 புதிய மூலக்கூறுகளை உருவாக்கி இருக்கிறது இதில் இருக்கும் ஒகஜக்கி பிராக்மெண்ட்ஸ்களை ஒன்றாக இணைக்க வேண்டும் இதனுடன் சேர்ந்து இங்கே இருக்கும் RNA பிரைமர்கள் அனைத்தையும் நீக்க வேண்டும் இது அனைத்தையும் DNA வரிசை கொண்டு மாற்ற வேண்டும் ஏனென்றால் இறுதியில் நமக்கு DNA மூலக்கூறு தான் நகல் எடுக்கப்படவேண்டும் DNA RNA மூலக்கூறு அல்ல வேறு வகை DNA பாலிமெரேஸ் கொண்டு ஒகஜக்கி பிராக்மெண்ட்ஸ்கள் ஒன்று சேர்ந்த பிறகு பிரைமர்கள் அனைத்தும் நீக்கப்படும் இதற்காக தான் DNA பாலிமெரேஸ்ஸில் பல வகைகள் உண்டு என்று கூறினேன் அதை பற்றி இங்கே பார்க்கப் போவது கிடையாது இந்த DNA பாலிமெரேஸ் RNA இருக்கும் இடங்களில் தேவையான துண்டுகளை உருவாக்கும் இது அனைத்தும் உருவான பிறகு இந்த துண்டுகள் அனைத்தும் லகிங் ஸ்ட்ரான்ட் உடன் ஒன்றாக தைக்கப்படும் ஏனென்றால் இவை ஒரே நீள இழையாக இருக்க வேண்டும் இந்த தைக்கும் செயல் DNA லிகேஸ் எனப்படும் ஒரு முக்கிய என்சைம் மூலம் நடக்கிறது ஆக இரட்டை ஹெளிக்ஸ் இல் தொடங்கி அந்த ஹெளிக்ஸ் பிரிக்கப்பட்டு சிங்கிள் ஸ்ட்ரான்ட் பைன்டிங் புரதங்கள் மூலம் பிரிந்த 2 இழைகளும் அவ்வாறே பராமரிக்கப்பட்டது இது பிரிந்த உடன் ப்ரைமேஸ் மூலம் சிறு பரப்பில் RNA வைக்கப்பட்டது இது தான் பிரைமர் இந்த பிரைமர் ஏன் தேவை என்றால் DNA பாலிமெரேஸ் இதன் மீது தான் கட்டப்படும் அதாவது இந்த பிரைமர் DNA பாலிமெரேஸ்சுக்கு ஒரு அஸ்திவாரமாக அமைகிறது இதன் மூலம் 5ஆவது பிரைம் முனையிலிருந்து 3ஆவது பிரைம் முனை திசையில் நியூக்ளியோடைட்களை இணைக்கும் பிரிக்கப்பட்ட இரண்டு இழைகளில் ஒரு இழை தொடர்ந்து வளரும் அது தான் லீடிங் ஸ்ட்ரான்ட் இந்த பிரியும் செயல் ஒரு பக்கம் நடப்பதினாலும் DNA பாலிமெரேஸ் 5ஆவது பிரைம் முனையிலிருந்து 3ஆவது பிரைம் முனை திசையில் மட்டும் செயல்படுவதினாலும் மற்றொரு இழையில் DNA பாலிமெரேஸ் சிறிய துண்டுகளாக பரவும் இதை தான் ஒகஜக்கி பிராக்மெண்ட்ஸ் என்று கூறுவர் DNA லிகேஸ் மூலம் இவைகள் ஒன்றாக தைக்கப்பட்டு ஒரே இழையாக மாற்றப்படும் இதன் பிறகு இதில் இருக்கும் RNA வரிசைகள் அனைத்தும் வேறு ஒரு DNA பாலிமெரேஸ் மூலம் நீக்கப்படும் இவ்வாறே DNA ரெப்ளிகேஷன் நிகழும் இவ்வாறு நகல் எடுக்கப்பட்ட பிறகு DNA பாலிமெரேஸ் ஒரு இடத்தை அடையும் ஆரிஜின் ஆப் ரெப்ளிகேஷன் போல மற்றொரு குறிக்கும் புள்ளி இருக்கிறது அது தான் முடியும் இடம் ப்ரோகாரியோட்களில் இதை டெர்மினேட்டர் யூகரியோட்களில் இதை டெலோமர் என்றும் அழைப்பர் இவ்வாறே DNA ரெப்ளிகேஷன் நிகழும் இந்த செயல்முறையின் இறுதியில் 2 டாடர் DNA மூலக்கூறுகள் உருவாகி இருக்கிறது ஒன்று லீடிங் ஸ்ட்ரான்ட் மூலமாகவும் மற்றொன்று லகிங் ஸ்ட்ரான்ட் மூலமாகவும் உருவாகி இருக்கிறது இதில் கவனிக்கவேண்டியது என்னவென்றால் உருவாகிய புது டாடர் DNA மூலக்கூறுகள் ஒவ்வொன்றிலும் இருக்கும் ஒரு இழை தனது பெற்றோரிடம் இருந்து வந்த அசல் மற்றொன்று இழை புதிதாக உருவாகியது இரண்டு டாடர் DNA மூலக்கூறுகளிலும் இவ்வாறே இருக்கும் பெற்றோரிடம் இருந்து ஒரு இழையும் புதிதாக உருவாகிய ஒரு இழையும் இருக்கும் புதிதாக உருவாகிய இழை நேர்மாறாக இருக்கும் காரணத்தினால் இந்த வகை DNA ரெப்ளிகேஷனை சேமி கன்சர்வேடிவ் ரெப்ளிகேஷன் செயல்முறை என்று கூறுவர் இத்துடன் இந்த தலைப்பு அதாவது DNA எவ்வாறு தங்களை நகல் எடுக்கிறது என்ற தலைப்பு முடிகிறது இதை முடிப்பதற்க்கு முன்னதாக சில முக்கிய தகவல்களை கூற விரும்புகிறேன் DNA வில் இருக்கும் இரண்டு இழைகளும் அண்டிபரலெல் ஆக இருக்கும் பேஸ் பேரிங் மூலம் தான் 2 இழைகளுக்கு நடுவே நேர்மாறான அமைப்பு கிடைக்கிறது இந்த DNA வை பிரிப்பதற்கும் பாலிமரைசேஷன் செய்வதற்கும் பல வகையான என்சைம்கள் தேவைப்படுகின்றன DNA பாலிமரைசேஷன் எப்பொழுதும் 5ஆவது பிரைம் முனையிலிருந்து 3ஆவது பிரைம் முனை நோக்கியே நிகழும் இதற்கு காரணம் வேதியியல் அடிப்படையிலான DNA வில் இருக்கும் சுகர் பாஸ்பேட் பாண்ட் உருவான விதம் இங்கே இருக்கும் வீடியோக்களை பார்க்கவும் இதில் சில வேடிக்கையாக இருக்கும் முதலில் இருக்கும் 2 வீடியோக்களில் ரெப்ளிகேஷன் எவ்வாறு நடக்கிறது என்று அனிமேஷன் மூலம் விளக்கி இருப்பார்கள் எனக்கு இந்த செயலை விளக்க 30 நிமிடங்கள் ஆகியது இந்த வீடியோவில் இதை 5 இல் இருந்து 10 நிமிடதில் விளக்கி இருப்பார்கள் அடுத்த வீடியோவில் ப்ரோகாரியோட்ஸ் மற்றும் யூகரியோட்ஸ்களில் இந்த DNA ரெப்ளிகேஷன் எவ்வாறு மாறுபடுகிறது என்று கூறி இருப்பார்கள் இந்த இறுதி வீடியோ கிளேன் வோல்கென்பெல்டின் பாடல் கொண்ட வீடியோ இது DNA ரெப்ளிகேஷன் செயல்முறையின் பல விஷயங்களை எளிதில் புரிந்துகொள்ள உதவும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்